இப்போது பேட்டரி கொண்ட பயன்பாடுகளுக்கான பி வி அளவை அளவிடுவது எப்படி என்று பார்ப்போம் பேட்டரி இல்லாத பயன்பாடுகளுக்கான பி வி அளவை அளவிடுவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது பேட்டரியுடன் பி வி பேனல்களின் அளவைத் தேர்ந்தெடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் மற்றும் நீட்டிப்புகள் என்ன முதல் படி லோட் விவரத்தை தீர்மானிக்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான படியாகும் இது உண்மையில் பி வி மற்றும் பேட்டரியை அளவிடுவதற்கான வாட் ஹவர் தேவையின் முழுப் படத்தையும் நமக்குத் தரும் லோட் விவரத்தின் மூலம் முழு நாளிலும் நிகழும் லோட்களின் வகைகள் என்ன நாளின் எந்த நேரங்களில் அவை நிகழும் என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே ஒரு வரைபடத்தை வரைவோம் 0 முதல் 24 மணிநேரம் வரையிலான மணிநேரங்கள் x அச்சில் நேரத்தில் எனவே காலை 6 மணி உள்ளது இங்கு மதியம் 12 மணிமாலை 6 நள்ளிரவு 12 எனவே 0 முதல் 6 மணி வரை இரவு பின்னர் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை மற்றும் மாலை 6 மணி 12 மணி நள்ளிரவு நாள் 24 மணிநேரத்தையும் உள்ளடக்கியது மற்றும் y அச்சில் லோட்களின் வாட்களை எடுத்துக்கொள்வோம் உண்மையில் இந்த முழு வரைபடமும் முழு நாளின் லோட் விவரத்தை உங்களுக்கு வழங்கும் முழு நாளையும் இரண்டு பகுதிகளாகப் பிரிப்போம் ஒரு பகுதி சோலார் பி வி பேனல் லோட்க்கு துணைபுரியும் மற்ற பகுதி சோலார் பி வி பேனல் மற்றும் பேட்டரி இரண்டும் சேர்ந்து லோட்க்கு சக்தியைக் கொடுக்கும் அதிக இன்சோலேஷன் இருக்கும் நிலையில் பி வி பேனல் ஆதிக்கம் செலுத்தும் அப்போது பேட்டரி உதவியாகவும் பேட்டரி ஆதிக்கம் செலுத்தும்போது பி வி பேனல் உதவியாகவும் இருக்கும் ஆகவே எப்போதுமே பி வி பேனல் மற்றும் பேட்டரி இரண்டுமே செயலில் இருக்கும் இதை ஒரு பகல் நேர லோட் என்றும் மற்ற வகை இரவு நேர லோட் என்றும் அழைக்கப்படுகிறது இரவு லோட் இல் பி வி இல்லை இன்சோலேஷன் இல்லை பி வி எதையும் பங்களிக்காது லோட் முழுவதும் பேட்டரியால் ஆதரிக்கப்படுகிறது எனவே இந்த பகுதி சுமார் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரு பகல் நேர லோட் டே லோட்ஆக நாம் கருதக்கூடிய பகுதியாக இது இருக்கும் காலை 6 மணி கூட சில நேரங்களில் சரிசூரியன் உதயமாகிறது ஆனால் நீங்கள் குறிப்பிடத்தக்க இன்சோலேஷன் பெறாமல் போகலாம் மேலும் சூரியன் அஸ்தமிக்கும் இந்த நேரத்திலும் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க இன்சோலேஷன் இல்லை எனவே காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அந்த நேரத்தில் மற்றும் மீதமுள்ள நேரத்தில் நிகழும் அனைத்து லோட்களையும் பகல் லோட் ஆக நாம் கருதலாம் இந்த பகுதியை நள்ளிரவு 1200 மணி முதல் சூரிய உதயம் வரை மற்றும் சூரிய அஸ்தமனம் முதல் நள்ளிரவு 1200 வரை கூறுவோம் அவை அனைத்தும் இரவுநேர லோட் ஆக கருதப்படும் எந்த நேரங்களில் டே லோட் மற்றும் நைட் லோட் இருக்கும் என்பதை குறித்துக்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான முழு நாளிலும் லோட் விவரத்தைக் கண்டறிந்தபின் பகல் லோட் க்கான வாட் ஹவர் இந்த நேரத்தில் ஏற்படும் அனைத்து லோட் ஐயும் உள்ளடக்கியது இரவு லோட் க்கான வாட் ஹவர் இந்த நேரத்தில் ஏற்படும் அனைத்து லோட் ஐயும் உள்ளடக்கியது நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் பேட்டரி வடிவமைப்பிற்கு பயனுள்ள உச்ச பீக் லோட் மின்னோட்டம் என்ன என்பதையும் நாம் பெற வேண்டும் இதற்கு நாம் ஐ எம் ஐ எம் என்ற குறியீட்டைக் கொடுப்போம் ஐ லோட் மேக்ஸ் முழு நாளிலும் உள்ளள சராசரி லோட் மின்னோட்டத்தைக் காண வேண்டும் சராசரி லோட் மின்னோட்டம் IL பேட்டரியை வடிவமைப்பதில் உதவியாக இருக்கும் எனவே இந்த அளவுருக்கள் ஐ எம் மற்றும் ஐ எல் ஆகியவை பேட்டரியை வடிவமைக்கப் பயன்படும் மேலும் லோட்க்கு தேவையான வாட் ஹவர் இதுவும் பயன்படும் வி பேனல்களின் அளவை தீர்மானிக்க பகல் மற்றும் இரவு நேர வாட் ஹவர் தேவை என்ன என்பதையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் லோட் விவரத்தை நிர்ணயிப்பதில் ஒரு எடுத்துக்காட்டைக் காண்போம் எனவே மூன்று லோட்கள் உள்ளன லோட் 1 இல் ஒன்று இந்த தன்மையைக் கொண்டுள்ளது இது 48 வோல்ட் 48 வாட் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது ஒரு பகல் மற்றும் இரவு நேர தொடர்ச்சியான லோட் அது நாளின் எல்லா நேரங்களிலும் நிகழ்கிறது மற்றும் இது ஒரு நிலையான வாட் 48 ஐக் கொண்டுள்ளது எனவே இந்த அளவு 48 வாட் சக்தி தொடர்ச்சியாக உள்ளது இப்போது 2 வது லோட் நீர் ஏற்றும் பம்ப் என்று சொல்லலாம் எனவே இது தலா ஒரு மணி நேரத்திற்கு தினமும் மூன்று முறை சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது மேலும் இது சூரிய உதயத்திற்கு முன்னர் ஒரு முறை மதியம் ஒரு முறை மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு ஒரு முறை இயக்கப்படுகிறது லோட் 24 வோல்ட் டி யில் சராசரியாக 4 ஆம்ப்ஸ் இயங்கும் மின்னோட்டத்தைக் கொண்டுள்ளது எனவே இது லோட் 2 இன் தன்மை லோட் ஒன்றும் 24 வோல்ட் டி சி யில் இயங்குகிறது என்பதைக் கவனியுங்கள் எனவே இது 24 வோல்ட் டி யில் 48 வாட் பகல் மற்றும் இரவு தொடர்ச்சியான லோட்களைக் கொண்டுள்ளது என்பதைக் கவனியுங்கள் அதுவும் 24 வோல்ட் டி எனவே லோட் 1 மற்றும் லோட் 2 க்கும் மின்னழுத்தம் வரையறுக்கப்படுகிறது லோட் 3 இப்போது லோட் 3 ஐ எடுத்துக்கொள்வோம் இது 24 வோல்ட் டி யில் இயங்கும் 3 ஆம்ப் லோட் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை 6 நிமிடங்கள் மட்டுமே சுவிட்ச்ஆன் செய்யப்படும் எனவே ஒவ்வொரு முறையும் 6 நிமிடங்கள் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது ஆனால் அது நாள் முழுவதும் 2 மணி நேர இடைவெளியில் இயக்கப்படுகிறது இப்போது லோட் விவரத்தின் xy கோஆர்டினேட்களை வரைவோம் X அச்சு என்பது நாளின் மணிநேரங்களில் நேரம் 6 a 12 00 நண்பகல் 6 p மற்றும் நள்ளிரவு 1200 மணி ஆகியவற்றை குறிக்கலாம் y அச்சு வாட்ஸ் லோட் வாட்ஸ் இப்போது முதலில் லோட் 1 ஐ குறிக்கிறேன் இது 48 வாட்ஸ் இது லோட் 1 ஆகும் இது 48 வாட்ஸ் மற்றும் இந்த முழு பகுதியும் 48 வாட் x 24 மணிநேரம் இந்த குறிப்பிட்ட லோட் 1 ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளும் வாட் மணிநேரமாக இருக்கும் 48 x 24 மணி நேரம் இப்போது இதை பகல் மண்டலம் டே ஜோன் அல்லது பகல் லோட் மண்டலம் டே லோட் ஜோன் என்று குறிக்கிறேன் எனவே அது காலை 7 மணியளவில் இருந்து மாலை 500 மணி வரை உள்ளது எனவே இந்த நேரத்தில் இந்த 10 மணி நேர காலம் பி வி பேனல் செயலில் இருப்பதையும் பேட்டரியைத் தவிர லோட்க்கு ஆற்றலை வழங்குவதில் பங்கேற்பதையும் கருத்தில் கொள்வோம் இந்த காலகட்டத்தில் இது இரவு லோட் என்று நாங்கள் சொல்கிறோம் இது இரவு லோட் பேட்டரி மட்டுமே பங்கேற்கிறது எனவே இது லோட் 1 ஐப் பற்றியது இப்போது லோட் 2 ஐப் பார்ப்போம் நீரேற்றும் பம்ப் ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு 3 முறை தினமும் சூரிய உதயத்திற்கு முன் ஒரு முறை நண்பகலில் மற்றும் சூரிய உதயத்திற்குப் பிறகு எனவே இது 4 ஆம்ப்ஸில் இயங்கும் மின்னோட்டத்தைக் கொண்டுள்ளது எனவே 4 ஆம்ப் X 24 96 வாட்ஸ் எனவே அதை இணைத்துக்கொள்கிறேன் இப்போது இது 1 மணிநேர காலம் மற்றும் அது 96 வாட்ஸ் உயரம் என்று சொல்லலாம் இப்போது இது சூரிய உதயத்திற்கு முன்பு அதேபோல் மதியம் ஒன்று மற்றும் சூரியன் மறைந்த பிறகு ஒன்று எனவே லோட் 2 இந்த 3 ரெக்ட்டாங்ல்கள் செவ்வகங்கள் உயரம் 96 வாட்ஸ் மற்றும் ஒவ்வொரு கால அளவு 1 மணிநேரம் எனவே இங்கு 96 வாட் ஹவர் 96 வாட் ஹவர் மற்றும் 96 வாட் ஹவர் உள்ளன இப்போது லோட் 3 என்பது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் 6 நிமிட காலத்திற்கும் 3 ஆம்ப் லோட் எனவே இது முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது 96 வாட்ஸ் போன்ற கோடுகளைப் பார்ப்பீர்கள் நாள் முழுவதும் இது போன்ற ஸ்பைக் களை கூர்மையான வரிகளை நீங்கள் காண்பீர்கள் இந்த ஸ்பைக் வரிகளை நான் முழுவதும் குறிக்க மாட்டேன் ஏனெனில் அது வரைபடத்தைத் தொந்தரவு செய்யும் எனவே இந்த ஸ்பைக் வரி ஒவ்வொன்றும் 6 நிமிட காலத்திற்கு 72 வாட்களைக் குறிக்கிறது மற்றும் நாள் முழுவதும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் நிகழ்கிறது இப்போது பகல் மற்றும் இரவு லோட்கள் என்ன என்பதைக் கணக்கிடுவோம் இப்போது முதலில் பகல் லோட் பகல் லோட் காலை 700 மணி முதல் மாலை 500 மணி வரை வரையறுக்கிறோம் வெவ்வேறு லேட்டிடுட்களில்அட்சரேகைகளில் வெவ்வேறு இடங்களில் சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் நேரம் வேறுபட்டிருக்கலாம் நீங்கள் அதை சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இங்கு 10 மணிநேர கால அவகாசம் உள்ளது இங்கிருந்து இங்கு வரை பகல் நாள் லோட் ஆக நாங்கள் கருதுகிறோம் எனவே நாம் வரையறுத்துள்ளபடி பகல் நேரத்தில் ஏற்படும் லோட்கள் என்ன எனவே வாட் ஹவர் டே 48 x 10 உள்ளது எனவே இந்த 48 ஒர்க்லோட் 10 மணிநேர காலத்திற்கு மாறாமல் நிகழ்கிறது எனவே இந்த பகுதி நமக்குத் தேவை இது பிளஸ் இது 96 வாட் நீரேற்ற உதவும் லோட் 2 வது லோட் எனவே இது 96 x 1 பகல் கால இடைவெளியில் ஒரே ஒரு முறை மட்டும் மற்றும் இந்த 72 வாட் ஸ்பைக் லோட் 6 நிமிட காலம் நீங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் நான் கணக்கிட்டால் உங்களிடம் இதுபோன்ற ஐந்து ஸ்பைக் கோடுகள் இருக்கும் எனவே 60 நான் நிமிடங்களை மணிநேரங்களாக மாற்றினேன் எனவே இந்த லோட் 5 முறை ஏற்ப்படும் எனவே இதை 480 வாட் ஹவர் 96 வாட் ஹவர் 36 ஹவர் கணக்கிடும்போது இது 612 வாட் ஹவர் எனவே 612 வாட் ஹவர் லோட் இப்போது இரவு லோட் ஐ கணக்கிடுவோம் எனவே இரவு லோட் டே லோட் தவிர்த்து மீதியாகும் மேலும் இது 24 10 அதாவது 14 மணிநேரம் ஆகும் நாம் மேலே செல்லலாம் இப்போது இரவுநேர வாட் ஹவரை கணக்கிடுவோம் 7 x 60 க்கு சமம் எனவே ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஸ்பைக் 72 வாட் லோட் 12 முறை ஏற்படும் எனவே 5 பகல் லோட் இல் கருதப்படுகிறது மீதமுள்ள 7 இரவு லோட்களில் கருதப்படும் இது 672 வாட் ஹவர் 192 வாட் ஹவர் 50 4 914 4 வாட் ஹவர் இரவு லோட் உள்ளது இது இது நாள் முழுவதும் ஏற்ப்படும் வாட் ஹவர் ஆக இருக்கும் இப்போது அதிகபட்ச லோட் கரன்ட் ஐ மின்னோட்டத்தைக் கணக்கிடுவோம் அதிகபட்ச லோட் கரன்ட் லோட் மின்னோட்டம் இப்போது லோட் 1 48 வாட்கள் மின்னழுத்தம் 4 வோல்ட்டுகளால் வகுக்கலாம் அடுத்தது 9624 வோல்ட் மற்றும் 72 24 வோல்ட் இன்னும் மேலே கவனிக்கலாம் எனவே உங்களிடம் லோட் 1 இரண்டு ஆம்ப்ஸ் 4 ஆம்ப்ஸ் லோட் 2 ன் பங்களிப்பு மற்றும் 3 ஆம்ப்ஸ் லோட் 3 ன் பங்களிப்பாகும் இது மொத்தம் 9 ஆம்ப்ஸ் ஆகும் இது மிக அதிகபட்ச நிலை அதாவது அனைத்து லோட்களும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் எனவே பேட்டரி 2 ஆம்ப்ஸ் பிளஸ் 4 ஆம்ப்ஸ் மற்றும் 3 ஆம்ப்ஸ் அனைத்தையும் ஒன்றாக வழங்க வேண்டும் ஆனால் நீங்கள் லோட்களை சரியாக நிர்வகிக்கலாம் லோட் நிர்வாகத்தை நீங்கள் செய்யலாம் அதாவது சில லோட்கள் ஒரே நேரத்தில் இயக்கத்தேவையில்லை எடுத்துக்காட்டாக லோட் 2 மற்றும் லோட் 3 ஒரே நேரத்தில் இயக்கத்தேவையில்லை லோட் 2 இன் இதுபோன்ற கட்டுப்பாடு சூரிய உதயத்திற்கு முன்பு குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த வகையில் இந்த விஷயத்தில் அதிகபட்ச மதிப்பு 6 ஆம்ப்ஸாக இருக்கும் ஒவர்லேப் இல்லாத சூழ்நிலையில் பேட்டரி 6 ஆம்ப்ஸ் அதிகபட்ச லோட் மின்னோட்டத்தை வெளியேற்ற வேண்டும் எனவே லோட் 2 மற்றும் லோட் 3 ஒரே நேரத்தில் இயக்கப்படாத நிலை என்றால் இப்போது சராசரி லோட் மின்னோட்டத்தையும் கணக்கிடுவோம் ஏனென்றால் இது பேட்டரியின் ஆம்பியர் ஹவர் கணக்கிடுவதில் முக்கியமானது டூட்டி ரேஷியோ வைத்து கணக்கிடுவோம் டூட்டி ரேஷியோ அடிப்படையில் 2 ஆம்ப்ஸ் 24 மணி நேரம் அல்லது நாள் முழுதும் நிகழ்கிறது எனவே 24 24 2வது லோட் 4 ஆம்ப் தினமும் 3 முறை 1 மணிநேர காலம் நிகழ்கிறது எனவே 24 இல் 3 மணிநேரம்324 மற்றும் 3 ஆம்ப் லோட் 6 நிமிடங்கள் 60 வரை நிகழ்கிறது இது 12 முறை நடக்கிறது ஒவ்வொரு 2 மணி நேரமும் 24 மணிநேரத்தால் வகுக்கப்படுகிறது எனவே இது உங்களுக்கு 2 ஆம்ப்ஸ் 0 5 ஆம்ப்ஸ் 0 15 ஆம்ப்ஸைக் கொடுக்கும் மேலும் பேட்டரியின் சராசரி வெளியேற்ற மின்னோட்டம் 2 65 ஆம்ப்ஸ் ஆக இருக்கும் பி வி பேனலில் இருந்து பங்களிப்பு இல்லாவிட்டால் பேட்டரி முழு லோட்க்கும் முழு நாளுக்கும் சப்ளை செய்ய வேண்டும்